வணக்கம் இந்த டெமோவிற்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த டெமோவில் நாம் ஹீப்பை பற்றி காண உள்ளோம் முந்தைய விரிவுரைகளில் நாம் எவ்வாறு ஸ்டேக் நிரம்பி வழிகிறது மற்றும் ஸ்டேக்கில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள திரும்ப முகவரியை மாற்றியமைப்பதன் மூலம் தீங்கிழைக்கும் செயல்களை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைப் பார்த்தோம் இதே போன்ற தீங்கிழைக்கும் செயல்களை நாம் ஹீப்பின் இடங்களை நிரம்பி வழிய செய்வதின் மூலமும் செய்யலாம் இந்த அடிப்படை அறிமுகம் முதலில் ஒரு ஹீப் எவ்வாறு நிரலில் ஒழுங்கமைக்கப்படுகிறது என்பதன் மூலம் நம்மை அழைத்துச் செல்லும் பின்னர் நாம் அதை இங்கு பயன்படுத்துவோம் இந்த குறிப்பிட்ட குறியீட்டை நாங்கள் பகிர உள்ளோம் நீங்கள் இந்த குறியீட்டை உங்கள் மெய்நிகர் இயந்திர பெட்டியிலிருந்து பதிவிறக்கம் செய்த பின்னர் தொகுத்து இயக்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட குறியீட்டை இயக்குவதற்கு நீங்கள் ஒவ்வொரு முறையும் அதை தொகுத்து உருவாக்க வேண்டும் இந்த குறிப்பிட்ட வீடியோவில் உண்மையில் T0 c T1 c மற்றும் T2 c ஆகிய 3 நிரல்கள் உள்ளன இங்கே நாம் பார்ப்பது என்னவென்றால் T0 c இப்போது நாம் T0 c ஐ திறப்போம் இது அடிப்படையில் மிகச் சிறிய C மொழி நிரலாகும் அங்கு நம்மிடம் இரண்டு எம்மலாக் அறிக்கைகள் செயல்படுத்தப்படுகிறது ஒன்று 64 பைட்டுகள் மற்றும் பெயரைக் கொண்ட கட்டமைப்பு data Tக்கான இடத்தை ஒதுக்க பயன்படுத்தப்படுகிறது மற்றொன்று செயல்பாடு f இது அடிப்படையில் கட்டமைப்பு fp Tக்கான இடத்தை ஹீப்பில் ஒதுக்க பயன்படுத்தப்படுகிறது எனவே FB T இங்கு ஒரு செயல்பாட்டு சுட்டிக்காட்டி fp ஆக பயன்படுத்தப்படுகிறது எனவே நாம் இப்போது செயல்பாடு f இன் செயல்பாட்டு சுட்டிக்காட்டினை நோவின்னர் என்று தொடங்குவோம் இப்போது இந்த நோவின்னர் இங்கே நிலை கடக்கப்படவில்லை என்று அச்சிடும் இப்போது மற்றொரு printf உள்ளது பின்னர் ஒரு strcpy உள்ளது இப்போது strcpy என்பது d பெயராக இருக்கும் மற்றும் d பெயரைப் பயன்படுத்துகிறது இப்போது strcpy ஆர்கியூமென்ட் 1 ஐ அதாவது கமெண்ட் லைன் ஆர்கியூமென்ட்டை d பெயரில் நகலெடுக்கிறது பின்னர் ffp க்கு ஒரு அழைப்பு விடப்படுகிறது எனவே நீங்கள் இங்கு எதிர்பார்ப்பது போல் முதலில் strcpy செயல்படுத்தப்பட்டு பின்னர் செயல்பாட்டு சுட்டிக்காட்டி fp சுட்டிக்காட்டும் நோவின்னரும் செயல்படுத்தப்படும் அப்பொழுது நிலை கடக்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட printf மூலம் அச்சடிக்கப்படுகிறது நாம் இப்போது இங்கு நடப்பதைப் பார்ப்போம் T0 ஐ இயக்குகிறோம் T0 க்கு ஒரு சில குறுகிய நீள ஆர்கியூமென்ட்டை உள்ளீடுகளாக கொடுக்கிறோம் பின்னர் நாம் பார்ப்பது என்னவென்றால் நிலை கடக்கப்படவில்லை என்று அச்சடிக்கப்படுகிறது இப்போது வளத்தை உண்மையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்பதற்கு செல்வதற்கு முன்பு நீங்கள் strcpy இல் உள்ள இந்த பாதிப்பு காரணமாக வளங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதைக் காணலாம் strcpy ஆர்கியூமென்ட் 1 இலிருந்து d பெயரில் எதையாவது நகலெடுக்கிறது என்பதை நினைவில் கொள்க d பெயர் 64 பைட்டுகளுடன் கூடிய நிலையான நீளத்தைக் கொண்டது மற்றும் கமெண்ட் லைன் ஆர்கியூமென்ட் மூலம் ஆர்கியூமென்ட் 1 இங்கு பயனரால் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே ஆர்கியூமென்ட் 1 ஆனது 64 பைட்டுகளுக்கு மேல் நீளத்தைக் கொண்டிருந்தால் d பெயர் நிரம்பி வழிகிறது இந்த நிரலுக்கு சரியான உள்ளீட்டை கொடுத்து முதலில் அது எவ்வாறு இயங்குகிறது என்பதை பார்ப்போம் இப்பொழுது நாம் gdb ஐ T0உடன் வரி எண் 34 இல் ஒரு இடைவெளியை கொடுத்து அதாவது வரி எண் 34இல் ஒரு பிரேக் பாயின்ட் ஐ கொடுத்து இயக்குவோம் இப்பொழுது நாம் இதே போன்ற உள்ளீடுகளை அந்த நிரலுக்கு கொடுத்து 5 முதல் 6 A முடியும் வரை இயக்குவோம் முந்தைய வீடியோக்களில் முன்பு பார்த்ததைப் போல வரி எண் 34இல் நாங்கள் இயக்கத்தை நிறுத்திவிட்டோம் மற்றும் முக்கியமாக இப்போது எந்த எம்மலாக்கும் இதுவரை அழைக்கப்படவில்லை தத்துவ வகுப்புகளில் நாம் பார்த்தது போல எம்மலாக் இன்னும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஹீப்பின் அளவு பூஜ்யமாக உள்ளது என்றும் தெரிய வருகிறது ஆகவே இந்த இயக்கத்தின் போது நிரலில் உண்மையில் ஹீப் இல்லை என்பதும் தெரிய வருகிறது எனவே இதை இந்த info proc map கட்டளை மூலம் காணலாம் இந்த தத்துவத்திலிருந்து நாம் காண்பது என்னவென்றால் செயல்முறைக்கான மெய்நிகர் முகவரி இடத்தையும் மேலும் தொடக்க முகவரி மற்றும் இறுதி முகவரியை வைத்து வரையறுக்கப்பட்டுள்ள செயல்பாட்டின் பல்வேறு பகுதிகளையும் நாம் காணலாம் T0 நிரலுக்கான பல்வேறு பிரிவுகள் நம்மிடம் உள்ளன அவை libc stack vdso மற்றும் பலவற்றைக் கொண்டிருக்கும் ஹீப் இல்லாத காரணத்தினால் இங்கு எந்த ஒரு எம்மலாக் அறிக்கைகளையும் நாம் இயக்கவில்லை அதனால் இங்கே என்ன இல்லை என்பதையும் எளிதில் அறியலாம் இப்போது நாம் அடுத்த வரிக்கு அடி எடுத்து வைப்போம் அந்த வரியில் எம்மலாக் அறிக்கைகள் இயக்கப்படுவதால் நம்மால் அந்த info proc map கட்டளையை மீண்டும் எளிதில் இயக்க முடியும் மேலும் ஹீப் இப்பொழுது ஒரு நிரலுக்கு ஒதுக்கப்பட்டு இருப்பதையும் நம்மால் காணமுடியும் உள்ளார்ந்து பார்ப்போமானால் இந்த குறிப்பிட்ட நிரலில் இதுதான் முதலில் அழைக்கப்பட்ட எம்மலாக் இந்த குறிப்பிட்ட நிரலுடன் ptmalloc குறியீடு libc மூலம் இயக்க முறைமையை அழைப்பதன் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது 132 கிலோபைட்டுகளுடன் கூடிய ஒரு பெரிய மெமரியை கோரியுள்ளது எனவே இந்த மெமரி 804b000 முதல் 806c000 வரையிலான இடங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள மற்றும் அதன் அளவு 132 கிலோபைட்டுகள் ஆகும் இங்குள்ள ஹெக்சாடெசிமல் குறியீட்டில் உள்ள அளவு 21000 உண்மையில் 132 கிலோபைட்டுகளுக்குள்தான் உள்ளனவா என்பதை நீங்கள் சரிபார்க்கலாம் எனவே நாம் இங்கே d இன் முகவரி xd என்பதையும் d இன் மதிப்பு 804b008 என்பதையும் பார்க்கலாம் ptmalloc இங்கே என்ன செய்திருக்கிறது என்று பார்க்கலாம் கட்டமைப்பு data T ஹீப்பில் இடம் ஒதுக்குமாறு கோரியுள்ளதால் 132 கிலோபைட் மெமரியை பெற்றவுடன் ptmalloc குறியீடு இந்த மெமரியை இரண்டு கூறுகளாகப் பிரிக்கும் அதில் ஒரு கூறு 64 பைட்டுகளை விட சற்றே பெரியது ஏனெனில் data T 64 பைட்டுகள் மற்றும் மீதமுள்ள கூறு இன்னும் பயன்படுத்தப்படாத மெமரியின் இலவச துண்டாகும் இங்கே நாம் பார்ப்பது d இன் முகவரி இது 804b008 இன் ஆஃப்செட் என்பதைக் காண்கிறோம் இப்போது நீங்கள் இதை ஹீப்பின் தொடக்க இருப்பிடத்துடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் அது ஹீப்பின் தொடக்க இடத்திலிருந்து 8 பைட்டுகள் என்பதைக் காணலாம் 804b000 முதல் 804b007 வரையிலான பைட்டுகள் இந்த குறிப்பிட்ட மெமரிக்கான மெட்டாடேட்டாவைக் கொண்டுள்ளன இப்போது இதுபோன்ற ஒன்றை இயக்குவதன் மூலம் இந்த மெட்டாடேட்டாவைப் பார்க்கலாம் நாம் ஹீப்பின் இருப்பிடத்தை நிரப்புவதன் மூலம் 0x804b000 என்ற முகவரியைக் குறிப்பிடலாம் எனவே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்மிடம் மெட்டாடேட்டாவின் மதிப்பு 49 ஆக இங்கு சேமிக்கப்படும் இங்கு 49 ஹெக்ஸாடெசிமல் 01001001 இல் உள்ளது இதன் எல் பி 1 முந்தைய பயன்பாட்டில் இருப்பதைக் குறிக்கிறது மேலும் 100 இந்த துண்டிற்கு ஒதுக்கப்பட்ட அளவைக் குறிக்கும் எனவே இது 64 பைட்டுகளை விட சற்றே அதிகமாக இருக்கும் மேலும் இதை நீங்கள் பின்னர் சரிபார்க்க முடியும் ஆகவே நாம் ஒரு படி மேலே சென்றால் f க்கு மெமரி ஒதுக்கப்படும் என்பதையும் பார்ப்போம் இப்போது f முகவரியைப் பார்க்கிறோம் அல்லது f இல் சேமிக்கப்பட்ட பொருளைப் பெறுவோம் இப்போது f 804b050 என்ற இடத்தில் இருப்பதைக் காண்போம் எனவே ஹீப்பின் அடிப்பகுதியில் இருந்து f ஆஃப்செட்டைக் கவனியுங்கள் இதன் மூலம் உள்ளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை நாம் கணக்கிடுவோம் அடித்தளத்திலிருந்து தொடங்கி முதலில் இந்த விஷயத்தை நிரலாக்க பயன்முறையில் நகர்த்தி பின்னர் ஹெக்சாடெசிமல் குறியீட்டுக்கு நகர்த்துவோம் இப்பொழுது அடித்தளத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் மேலும் ஹீப்பின் அடிப்பகுதி 804b000 என்றும் d க்கான முதல் மெமரி ஒதுக்கீடு 8 பைட்டுகளாகவும் அதில் மெட்டாடேட்டாவை உள்ளடக்கியும் இருக்கும் எனவே 804b008 உங்களுக்கு d க்கான மெமரி முகவரியை வழங்குகிறது இப்போது struct data T இன் அளவு 64 பைட்டுகள் என்பதால் Ptmalloc இதற்கு 64 பைட்டுகளைச் சேர்த்திருக்கும் மேலும் ஹெக்ஸாடெசிமல் குறியீட்டில் 64 என்பது 40 ஆகும் எனவே இது 804B048 ஆகும் மற்றும் இந்த இடம் d இன் முடிவைக் குறிக்கிறது இப்போது அடுத்த ஒதுக்கீடு f ஆகும் இப்போது f மெட்டாடேட்டாவை கொண்டுள்ளது இதில் இரண்டு மெட்டாடேட்டா சொற்கள் உள்ளன ஒவ்வொன்றும் 8 பைட்டுகள் மெட்டாடேட்டா ஆகும் எனவே இதில் 8 ஐச் சேர்த்தால் 804B050 ஐப் பெறுவோம் இது துல்லியமாக f இன் முகவரி எனவே இந்த வழியில் நாம் பார்ப்பது என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் மெமரி எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுகிறது என்பதைக் கண்டோம் அதில் d மற்றும் f தொடர்ச்சியான துகள்களாக உள்ளன அவை அருகருகே வைக்கப்பட்டுள்ளன அவற்றைப் பிரிக்கும் ஒரே விஷயம் f க்கான சில மெட்டாடேட்டா தகவல்கள் இப்போது இந்த strcpy ஐப் பயன்படுத்தி d ஐ எவ்வாறு நிரம்பி வழிய வைப்பது என்றும் ஒரு நீண்ட அளவு கொண்ட ஆர்கியூமென்ட்டை எவ்வாறு செலுத்துவது என்றும் பார்ப்போம் மேலும் f இன் உள்ளடக்கங்களை எவ்வாறு மாற்றியமைக்க முடியும் என்பதையும் காண்போம் நாம் ஒரு சிறிய உள்ளீட்டைக் கொடுத்துள்ளதால் நாம் strcpy வழியாக செல்ல முடியும் இப்போது நாம் மீண்டும் ஹீப்பை பார்க்க முடியும் மேலும் நாம் பார்ப்பது என்னவென்றால் நமது உள்ளீடு அனைத்தும் ஒரு ஜோடி As மற்றும் A என்பதால் அவைகள் ஹெக்ஸாடெசிமலில் ASCII மதிப்பை 41என கொண்டிருக்கின்றன மற்றும் அந்த மதிப்புகள் இந்த இடத்திலிருந்து சேமிக்கப்படுகின்றன இப்போது data T இன் அளவு 64 ஆகும் எனவே இதிலிருந்து 64 பைட்டுகளுடன் கட்டமைப்பு data T ஆனது முடிவடைகிறது அதன் பின்னர் f ஐ வைத்திருப்போம் ஏனென்றால் இப்போது f ஆனது நோவின்னர் ஐ வைத்து துவக்கப்பட்டது மற்றும் நோவின்னரின் மதிப்பு அதில் உள்ளது எனவே 080484B4 உண்மையில் இப்போது நோவின்னரின் முகவரியைக் குறிப்பிடுவதைக் காணலாம் இதை நாம் இந்த gdb p x nowinner மூலம் பிரித்தெடுக்கப்படுவதை சரி பார்க்கலாம் எனவே நீங்கள் இங்கு பார்ப்பது என்னவென்றால் நோவின்னரின் தொடக்க முகவரி 080484B4 ஆகும் இப்போது நாம் என்ன செய்ய விரும்புகிறோம் என்றால் இந்த திட்டத்தை மாற்றியமைக்க விரும்புகிறோம் மற்றும் இயக்கத்தை அழிக்கிறோம் இதனால் நோவின்னரின் முகவரி ஆனது ஹீப்பில் வின்னருக்கு மாற்றி அமைக்கப்படுகிறது இதைச் செய்வதற்கு முதலில் வின்னரின் முகவரியை தீர்மானிக்க வேண்டும் அதை வின்னரின் செயல்பாட்டை பிரிப்பதன் மூலம் பெற முடியும் மேலும் நீங்கள் வின்னர் செயல்பாடு 0804849B என்ற முகவரியில் தொடங்குகிறது என்பதை பார்ப்பீர்கள் எனவே இதை நாம் எங்காவது குறித்து வைத்துக் கொள்ளலாம் இப்பொழுது நாம் என்ன செய்துள்ளோம் என்றால் ஸ்டேக்கில் உள்ள நோவின்னர் செயல்பாட்டின் தொடக்க முகவரியை அழித்துவிட்டு அதில் வின்னர் செயல்பாட்டின் முகவரியை எழுதுகிறோம் அதனால் இங்கிருந்து இதை எவ்வாறு செய்கிறோம் என்பதைப் பார்ப்போம் இதுவரை நாம் செய்தவை அனைத்தும் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களுடன் மிகவும் ஒத்தவை கட்டமைப்பு data Tஇல் நிரம்பி வழிவதை தீர்மானிக்க நமக்கு 72 உள்ளீடுகள் முழுவதும் நிரப்பப்பட்ட நிலையில் வேண்டும் மேலும் நாம் தீங்கிழைக்கும் வின்னர் செயல்பாட்டின் முகவரியையும் குறிப்பிட வேண்டும் எனவே நாங்கள் உங்களுக்காக இதை ஏற்கனவே செய்துள்ளோம் இது பேலோட் 2 இல் உள்ளதுஅதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் பேலோட் 2 என்ன செய்கிறது என்றால் அது 72 A ஐ 0804849B என்ற முகவரியை தொடர்ந்து உருவாக்குகிறது இது ஒரு சிறிய இந்திய குறியீடாகும் எனவே இந்த குறிப்பிட்ட நிரலை நாம் பின்வருமாறு இயக்க முடியும் எனவே உங்களுக்காக இதை எளிமைப்படுத்தியுள்ளோம் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் T0 ஐ இயக்க ஒரு டாலரைக் குறிப்பிடவும் பின்னர் பேலோட் 2 இதன் விளைவாக இந்த பேலோட் 2 வின்னர் செயல்பாட்டின் முகவரியை தொடர்ந்து வரும் ஸ்ட்ரிங் 72 A ஐ இயக்குகிறது இதன் முடிவானது T0 க்கு அனுப்பப்படும் இதன் மூலம் ஹீப் நிரம்பி வழிவது வெற்றிகரமாக்கபட்டது இவை அனைத்தும் வின்னர் செயல்பாடு இயக்கப்பட்டதால் மட்டுமே செயல்படுத்தப்பட்டது நாம் இங்கே 72 A களுடன் d யை நிரம்பி வழிய செய்துள்ளோம் அதன்பின்னர் நாம் செயல்பாட்டு சுட்டிக்காட்டி fp யை நோவின்னர் செயல்பாட்டின் முகவரிக்கு பதிலாக வின்னர் செயல்பாட்டின் முகவரிக்கு மாற்றி அமைக்கிறோம் அதன்மூலம் வின்னர் செயல்பாட்டினை இயக்குகிறோம் இது போன்று நீங்கள் செய்யக்கூடிய பல சுவாரசியமான தாக்குதல்கள் நிறைய உள்ளன அவற்றுள் சிலவற்றை இந்த குறிப்பிட்ட திட்டத்திற்காக பதிவேற்றம் செய்துள்ளோம் மேலும் அடுத்த வீடியோக்களில் இன்னும் ஹீப்பை பற்றிய பல விஷயங்களை நாம் காண்போம் நன்றி வணக்கம்